இப்போது தான் அசைன்மென்ட் 6 இன் நான்கு ப்ராப்ளம் கள் சைலேந்திர குமாரால் தீர்க்கப்பட்டுள்ளது அடுத்த நான்கு ப்ராப்ளம் கள் கான்பூர் ஐ யில் எங்கள் துறையில் பி டி மாணவர் அன்மோல் தாகூரால் தீர்க்கப்பட உள்ளன எனவே இங்கே அன்மோல் தாகூர் இருக்கிறார் மாணவர் அறிமுகத்துக்கு நன்றி ஐயா அசைன்மென்ட் எண் 6 இன் மீதமுள்ள நான்கு ப்ராப்ளத்தை நான் செய்யப் போகிறேன் எனவே ப்ராப்ளம் எண் 5 நான் முதலில் இந்த ப்ராப்ளத்தை கூறப் போகிறேன் எனவே இந்த ப்ராப்ளம் ஒரு ஸ்பியர் கோளம் சர்பேஸ் மேற்பரப்பு சார்ஜ் டென்சிட்டி அடர்த்தி சிக்மாவைக் கொண்டுள்ளது எனவே ஒரு ஸ்பியர் ஐ கோளத்தை கருத்தில் கொள்ளுங்கள் அது சர்பேஸ் மேற்பரப்பு சார்ஜ் சிக்மா வை சர்பேஸ் மேல் மேற்பரப்பு கொண்டுள்ளது இது தான் மையம் ஆரிஜினில் தோற்றத்தில் உள்ளது எனவே இது மைய தோற்றம் மற்றும் இது z அச்சு பற்றி கொண்டு அங்குலர் ஸ்பீட் கோண வேகம் ஒமேகாவுடன் சுழல்கிறது இது ஒமேகா z கேப் நல்லது எனவே முதலில் இதை வரைய அனுமதிக்கிறேன் எனவே இது இந்த ஒமேகா z கேப் போல சுழன்று கொண்டிருக்கிறது எனவே சர்பேஸ் மேற்பரப்பு க்கு வெளியே பாயிண்டிங் வெக்டர் திசையன் இவ்வாறு கொடுக்கப்பட்டுள்ளது எனவே இந்த அமைப்பிற்கான பாயிண்டிங் வெக்டர் திசையன் ஐ நாம் கணக்கிட வேண்டும் எனவே இந்த அமைப்பைத் தீர்ப்பதற்கு நான் விரிவுரை எண் 25 ஐக் குறிப்பிடுவேன் அதில் பயிற்றுவிப்பாளர் அத்தகைய அமைப்புகளுக்கான மேக்னெட்டிக் பீல்டு ஐ காந்தப்புலத்தை எவ்வாறு கணக்கிடுவது என்பதை தெளிவாக குறிப்பிட்டுள்ளார் இந்த ஸ்பின்னிங் ஸ்பியர் சுழல் கோளம் ற்கான வெக்டர் திசையன் பொடென்சியல் ஐ நான் நேரடியாக எழுதுகிறேன் அங்கிருந்து மேக்னெட்டிக் பீல்டு ஐ காந்தப்புலத்தை கணக்கிடுவோம் இந்த அமைப்பிற்கான எலெக்ட்ரிக் பீல்டு யும் மின்சார புலத்தையும் கணக்கிடுவோம் பின்னர் பாயிண்டிங் வெக்டர் திசையன் ஐ கணக்கிட நகர்த்துவோம் எனவே விரிவுரை எண் 25 இல் உள்ள குறிப்புகளை நீங்கள் திரும்பிப் பார்த்தால் ஒரு வெக்டர் திசையன் பொடென்சியல் கொண்ட அத்தகைய அமைப்புக்கு A என்பது மியூ0 கேபிடல் R ஆரம் என்பதால் வழங்கப்படுவதை காண்பீர்கள் இதை இங்கே குறிப்பிடுகிறேன் R என்பது ஆரம் மியூ0 கேபிடல் R ஒமேகா சிக்மா r சைன் தீட்டா இந்த r என்பது தூரம் இங்கே நாம் வெக்டர் திசையன் பொடென்சியல் டிவைடட் பை 3 ஐ கண்டுபிடிக்க வேண்டும் இது r குறைவாக அல்லது கேபிடல் R க்கு சமமாக மற்றும் மியூ0 கேபிடல் R 4 ஒமேகா சிக்மா சைன் தீட்டா டிவைடட் பை 3 r 2 r என்பது அதிகமாக அல்லது கேபிடல் R க்கு சமமாக இருக்கும் A 0Rωσrsinθ3 r≤R 0R4ωσsinθ3r2 r≥R இங்கே நாம் ப்ராபளத்தில் வெளியே தான் கணக்கிட வேண்டும் எனவே இந்த அனுமானத்தை பின்னர் பயன்படுத்துவோம் இப்போதைக்கு நாம் சிறிய r மற்றும் கேபிடல் R ஐப் பயன்படுத்துவோம் பின்னர் ஒரு சிறிய r ஐ கேபிடல் R க்கு சமமாக வைப்போம் எனவே இதை நினைவூட்டுங்கள் எனவே நாம் A ஐப் பெற்றவுடன் B ஐக் கணக்கிடலாம் இது ஒரு மேக்னெட்டிக் பீல்டு காந்தப்புலமாகும்ஆகும் இது இந்த கார்ல் A மூலம் வழங்கப்படுகிறது BA இந்த பயிற்சியை உங்களுக்காக விட்டுவிடுகிறேன் ஸ்பரிக்கல் போலார்கோளதுருவ கோஆர்டினேட்ஒருங்கிணைப்பு அமைப்புகளில் A இன் கார்ல் ஐ நீங்களே கண்டுபிடிக்கலாம் நான் ஒன்றை அதை தவற விட்டிருக்கிறேன் A இன் திசை பை கேப் எனவே B என்பது A இன் கார்ல் ஸ்பரிக்கல்கோளம் கோஆர்டினேட்ஒருங்கிணைப்பு அமைப்பில் கார்ல் எவ்வாறு செய்யப்படுகிறது என்பதை நீங்கள் எப்படியும் காணலாம் நான் B க்கான இறுதி சூத்திரத்தை எழுதுகிறேன் வெளியில் இருப்பதாக அர்த்தம் r என்பது R ஐ விட பெரியது எனவே B என்பது B என்பது மியூ0 கேபிடல் R 4 ஒமேகா சிக்மா டிவைடட் பை 3 2 காஸ் தீட்டா r கேப் பிளஸ் சைன் தீட்டா தீட்டா கேப் டிவைடட் பை r 3 க்கு சமம் இந்த அமைப்பிற்கான B இன் மதிப்பாக இது இருக்கும்இதை நீங்கள் வெளியே கணக்கிட r என்பது R ஐ விட அதிகமாக எடுத்துக் கொள்கிறேன் எனவே B உடன் முடிந்ததும் இப்போது A ஐ கணக்கிடுவோம் மன்னிக்கவும் எலக்ட்ரிக் பீல்ட் மின்சார புலம் இந்த கோளத்தின் காரணமாக கிடைத்தது B 0R4ωσ3 2cosθrsinθ r3 எனவே நாம் காஸ் விதியை எளிமையாகப் பயன்படுத்தக்கூடிய எலக்ட்ரிக் பீல்ட் மின்சார புலம் நான் மீண்டும் இந்த ஸ்பியர் கோளத்தைஐ வரைகிறேன் இது சிக்மா என்பது ஒரு காஸியன் மேற்பரப்பை r தூரத்தில் எடுத்துக் கொள்ளுங்கள் இப்போது நீங்கள் அதை எளிதாக எழுதலாம் E டாட் ds என்பது சிக்மா ஆகும் நீங்கள் இதை சிக்மா 4 பை R 2 ஆக எழுதலாம் அங்கு R என்பது ஆரம் நீங்கள் இதை இப்படி எழுதலாம் R என்பது ஆரம் டிவைடட் பை எப்சிலன் மற்றும் இதை E 4 பை R 2 ஆக எளிதாக செய்யலாம் வெளிப்படையாக E கதிரியக்கமாக வெளிப்புறமாக இருக்கும் இது சிக்மா 4 பை R 2 டிவைடட் பை எப்சிலன் 0 வுக்கு சமமாக வழங்கப்படுகிறது மேலும் இது உங்களுக்கு சிக்மாR2 டிவைடட் பை எப்சிலன் 0 r 2r கேப் க்கு சமமானது எனவே எங்களுக்கு E கிடைத்துள்ளது எங்களுக்கு B கிடைத்துள்ளது எனவே பாயிண்டிங் வெக்டர் திசையன் S ஆல் வழங்கப்படுகிறது இது 1 டிவைடட் பை மியூ0 E கிராஸ் B 4πR2o E R20r2 r S 10 E× B எனவே இது இப்போது வெக்டர் திசையன் ப்ராடக்ட் மட்டுமே அதை நாம் கணக்கிடலாம் நீங்கள் அதை கணக்கிடுங்கள் நான் இறுதி வடிவத்தை எழுதுகிறேன் ஒவ்வொரு அடையாளத்தையும் கவனித்துக் கொள்ளுங்கள் S என்பது R 6 ஒமேகா சிக்மா 2 சைன் தீட்டா டிவைடட் பை 3r 5 எப்சிலன் நாட்பை கேப் ஆகும் S R62sinθ3r50 இப்போதுகேள்வியில் என்ன கொடுத்திருக்கிறது என்பதை நாம் பயன்படுத்துகிறோம் அது கோளத்திற்கு வெளியே கொடுக்கப்பட்டுள்ளது எனவே சிறிய r என்பது வெளியில் R க்கு சமமாக இருக்கும் பின்னர் அது S ஐ ஒமேகா சிக்மா 2 R சைன் தீட்டா டிவைடட் பை 3 எப்சிலன் 0 கொடுக்கும் எப்போது rR S 2Rsinθ30 எனவே இது தான் தீர்வு மற்றும் இது திசை பை காரணமாக கிடைக்கும் பாயிண்டிங் வெக்டர் திசையன் ஆகும் எனவே இது தீர்வு இது விருப்பத்தேர்வு எண் தீர்வு தொகுப்பின் அல்லது கேள்வித் தொகுப்பாக இருப்பதை நீங்கள் காணலாம் எனவே இது பதில் இப்போது கேள்வி எண் 6 க்கு செல்வோம் எனவே கேள்வி எண் 6 கூறுகிறது ஆரம் கொண்ட ஒரு நீண்ட சொலினாய்டு ஒரு யூனிட் நீளத்திற்கு n திருப்பங்களைக் சுற்று கொண்டுள்ளது மற்றும் ஒரு கரண்ட் I 0 ஐ மின்னோட்டத்தை நான் 0 க்கு சமமான நேரத்தில் சுமந்து கொண்டிருக்கிறது அதாவது ப்ராப்ளம் அப்படி கொடுக்கப்பட்டுள்ளது நாங்கள் சில நீண்ட சொலினாய்டு களைக் கொண்டிருக்கிறோம் எனவே I என்பது பை திசையில் இருக்கிறது அதை எடுத்துக் கொள்ளுங்கள் I என்பது I திசையைச் சுற்றிக் கொண்டிருக்கிறது அதேசமயம் கரண்ட் மின்னோட்டம் மாறுகிறது என்பது t இன் செயல்பாடாக நான் வழங்கப்படுவதால் கரண்ட் மின்னோட்டம் வழங்கப்படுகிறது இது I 0 பிளஸ் ஆல்பா t லீனியர்லி நேர்கோட்டுடன் அதிகரிக்கிறது உருளை இன் மேற்பரப்புக்கு வெளியே I மாற்றங்கள் என்பது I 0 பிளஸ் ஆல்பா t பின்னர் பாயிண்டிங் வெக்டர் திசையன் என்பது சொலினாய்டு இன் உருளை மேற்பரப்பிற்குள் இருக்கும் ItI0αt நாம் உள்ளே தான் கணக்கிட வேண்டும் என்று மீண்டும் நீங்கள் காண்கிறீர்கள் எனவே சிறிய r ஐ கேபிடல் R க்கு சமமாக பின்னர் வைப்போம் எனவே மீண்டும் நாம் E மற்றும் B ஐக் கணக்கிட வேண்டும் பின்னர் E மற்றும் B இன் கிராஸ் ப்ராடக்ட் எனவே நீண்ட சொலினாய்டு க்கு எல்லையற்ற நீண்ட சொலினாய்டு மேக்னெட்டிக் பீல்ட் காந்தப்புலம் மியூ0 n I z கேப் என வழங்கப்படுகிறது I என்பது பை திசையில் இருக்கிறது என்பதை நன்கு அறிவோம் எனவே இது மியூ0 n I z கேப் என வழங்கப்படுகிறது B0nI z இப்போது I என்பது t இன் செயல்பாடு எனவே கரண்ட் இன் மின்னோட்டத்தின் மாற்றம் உண்மையில் மேக்னெட்டிக் பீல்ட் ஐ காந்தப்புலத்தை மாற்றிவிடும் மேலும் காலத்தைப் பொறுத்து மேக்னெட்டிக் பீல்டு இன் காந்தப்புலத்தின் இந்த மாற்றம் உண்மையில் எலக்ட்ரிக் பீல்டு மின் புலத்தை தூண்டும் எனவே E டாட் dl ஆனது மைனஸ் d dt B டாட் d s க்கு சமமாக இருப்பதாக இது வழங்கப்படுகிறது இந்த சிறிய வட்டத்தின் ஒரு ஆரம் S ஆக எடுத்துக் கொள்ளுங்கள் இதை நாம் E முதல் 2 pi s என கணக்கிடலாம் இது மைனஸ் dB dt pi s 2 க்கு சமமாக இருக்கும் மற்றும் dB dt ஆனது மியூ0 n dIdt ஆகும் πs2 dBdt0ndIdt மற்றும் சமன்பாடு 1 இலிருந்து இதை நேரடியாக dBdt ஆக எழுதலாம் இது மியூ0 n ஆல்பா க்கு சமம் ஆகும் dBdt0nα எனவே E பின்னர் மைனஸ் மியூ0 n ஆல்பா R டிவைடட் பை 2 க்கு சமமாக வழங்கப்படுகிறது இங்கு R என்பது சொலினாய்டு ன் ஆரம் உண்மையில் அது பை கேப் போன்றது இப்போது நாம் பாயிண்டிங் வெக்டர் திசையன் னைக் கணக்கிட வேண்டும் B ஏற்கனவே முந்தைய ஸ்லைடில் கொடுக்கப்பட்டுள்ளது எனவே S மீண்டும் E கிராஸ் B டிவைடட் பை மியூ0 ஆகும் இது மைனஸ் மியூ0 n 2 ஆல்பா டிவைடட் பை 2 I 0 பிளஸ் ஆல்பா t r கேப் க்கு சமம் ஆகும் E 0nαR2 S ER0 0n22 I0αtr எனவே இது ரேடியல் சம்பந்தப்பட்டது நான் இயற்பியல் சார்ந்த விளக்கத்தை ஐயாவிடம் விட்டு விடுகிறேன் இது குறித்த இயற்பியல் சார்ந்த விளக்கத்தை அவர் உங்களுக்கு விளக்குவார் எனவே இப்போது இரண்டு ப்ராப்ளம் கள் தீர்க்கப்பட்டுள்ளது ப்ராப்ளம் த்தில் ஒன்று சுழலும் இந்த கோளத்துடன் தொடர்புடையது மற்றொன்று சொலினாய்டு மற்றும் கரண்ட் மின்னோட்டம் அதிகரித்து வருகிறது முந்தைய வழக்கில் பாயிண்டிங் வெக்டர் திசையன் பை திசையில் இருப்பதைக் கண்டறிந்தோம் எனவே அது சுற்றி செல்கிறது அது தானாகவே சுற்றுவதையும் எந்த எனர்ஜியும் உள்ளே செல்வதோ அல்லது வெளியே செல்வதோ இல்லை என்பதை நீங்கள் காணலாம் மறுபுறம் சொலினாய்டு எனர்ஜி பாயிண்டிங் வெக்டர் இல் திசையன் வருகிறது பாயிண்டிங் வெக்டர் திசையன் உண்மையில் ஒரு இயற்பியல் சார்ந்த அளவு இது ஒரு யூனிட் பகுதிக்கு எவ்வளவு எனர்ஜி ஆற்றல் பாய்கிறது என்பதை குறிக்கிறது இப்போது முந்தைய விஷயத்தில் ஒரு கோளத்தின் விஷயத்தில் இது சுற்றிக் கொண்டிருப்பதால் அல்லது தன்னை தானே சுற்றிக் கொண்டிருப்பதை பார்க்க முடியும் இந்த அமைப்பிற்குள் எனர்ஜி ஆற்றல் வெளியே செல்வதோ அல்லது உள்ளே வருவதோ இல்லை மறுபுறம் சொலினாய்டு இல் கரண்ட் மின்னோட்டம் அதிகரிக்கும் போது உள்ளே இருக்கும் புலமும் B புலம்மற்றும் அந்த காந்தப்புலத்தில் சேமிக்கப்படும் எனர்ஜி ஆற்றல் ம் அதிகரித்து வருகிறது என்றால் அது இந்த பாயிண்டிங் வெக்டர் ஆல் திசையன் கொண்டு வரப்படுகிறது இப்போது நாம் அடுத்த இரண்டு ப்ராப்ளத்தை தீர்க்கலாம் மாணவர் மூன்றாவது கேள்வி ஆரம் A கொண்ட இரண்டு பெரிய வட்டத் தகடுகளை கருத்தில் கொள்கிறது எனவே இது தட்டுகளுக்கு இடையிலான d தூரத்துடன் ஒரு கெப்பாசிட்டர் மின்தேக்கியை உருவாக்குகிறது இது போன்றது இது இரண்டு தட்டுகள் உள்ளன இரண்டில் ஒன்று சார்ஜ் Q 0 ஐ சுமக்கின்றன அடுத்தது மைனஸ் Q 0 ஐ சுமந்து செல்கிறது அவை R தொலைவில் உள்ளது மேலும் இங்கே எங்காவது கணக்கிட வேண்டும் இது புள்ளி P மற்றும் நாம் கணக்கிட வேண்டும் அவை அவற்றின் மையத்தின் வழியாக செல்லும் ஒரு மெல்லிய கம்பி மூலம் இணைக்கப்பட்டிருந்தால் கம்பி வழியாக ஒரு கரண்ட் பாய பாயும் தொடங்கும் வெளிப்படையாக கீழ் தட்டு முதல் மேல் தட்டு வரை இங்கிருந்து ஒரு கரண்ட் மின்னோட்டம் பாயும் கம்பியின் ரெசிஸ்டன்ஸ் எதிர்ப்பு R என்றால் இந்த கம்பியின் ரெசிஸ்டன்ஸ் எதிர்ப்பு R என கொடுக்கப்படுகிறது P புள்ளியில் கம்பியிலிருந்து S தூரத்தில் காந்தப்புலம் என்னவாக இருக்கும் இந்த இடத்தில் இது S தவிர எனவே இது S என்ற பொருளில் இது மைனஸ் Q 0 சரி அடுத்து எவ்வாறு தொடரலாம் அதாவது நாம் இப்படி தொடருவோம் இது ப்ராப்ளம் எண் 7 இங்கே V என்பது I R க்கு சமம் என்று எங்களுக்குத் தெரியும் I என்பது V டிவைடட் பை R க்கு சமம் என்று நமக்குத் தெரியும் இது dQ டிவைடட் பை dt க்கு சமம் மற்றும் இது நமக்கு Q மதிப்பை கொடுக்கும் VIR VRI dQdt QCR இதை நாம் மைனஸ் Q டிவைடட் பை CR க்கு சமமாகவும் தீர்க்க முடியும் சார்ஜ் குறைகிறது அதனால்தான் Q ஐ மைனஸ் Q ஆக எடுத்துக்கொள்கிறோம் ஏனென்றால் சார்ஜ் இங்கிருந்து அங்கே பாய்கிறது இது ஒரு மைனஸ் Q ஆகும் எனவே இது உங்களுக்கு dQ டிவைடட் பை dt ஐ வழங்குகிறது இது மைனஸ் Q டிவைடட் பை RC க்கு சமம் மற்றும் t என்பது 0 க்கு சமமாக இருக்கும் போது அதை நீங்கள் கணக்கிடலாம் நீங்கள் Q 0 ஐ கொண்டிருக்கும்போது t இது எப்போதாவது t க்கு சமமாக இருக்கும் இது Q எனவே நீங்கள் லாக் Q டிவைடட் பை Q 0 ஐக் கணக்கிடலாம் இது மைனஸ் t டிவைடட் பை RC க்கு சமம் இது எனக்கு Q ஐ கொடுக்கும் அதாவது Q என்பது Q 0 e மைனஸ் t டிவைடட் பை RC க்கு சமம் Q0QdQQ 0t dtCR lnQQ0 tRC QQ0e tRC இதன் பொருள் எந்த நேரத்திலும் சார்ஜ் Q ஆகும் இதை t ஆக எடுத்துக் கொள்ளுங்கள் அதாவது இந்த தட்டு கீழ் தட்டில் இருந்து எனது சார்ஜ் காலப்போக்கில் குறைகிறது இது கரண்ட் மின்னோட்டம் அதிகரிப்பதை போன்றது அதாவது எல்லாம் ஒன்றுதான் எனவே இப்போது முதலில் E எலக்ட்ரிக் பீல்டு ஐ மின்சார புலத்தை கணக்கிடுவோம் எனவே இவை எனது தட்டுகள் சார்ஜ் Q 0 மற்றும் மைனஸ் Q 0 ஆகியவற்றைச் சுமந்து செல்கின்றன இப்போது எந்த நேரத்திலும் நமக்குத் தெரியும் வெளிப்படையாக இது போன்ற எலக்ட்ரிகல் பாயிண்டிங் மின் சுட்டிக்காட்டி இருக்கும் எனவே எந்த இடத்திலும் ஒரு தாளின் எலெக்ட்ரிக் பீல்டு ஐ நாங்கள் அறிவோம் அல்லது E என்பது முதல் தட்டு காரணமாக பிளஸ் சிக்மா டிவைடட் பை 2 எப்சிலன் 0 மற்றும் இரண்டாவது தட்டு காரணமாகவும் பிளஸ் சிக்மா டிவைடட் பை 2 எப்சிலன் 0 இவை அனைத்தும் z கேப் இல் குவிகின்றன அங்கே எனது z ஐ நான் வரையறுக்கிறேன் எனது கோஆர்டினேட் ஒருங்கிணைப்பு அமைப்பு இந்த zxy போன்றது எனவே இது பிளஸ் z திசையில் செல்கிறது E20 20 z Et 0 z Et Q0e tRCa20 z எனவே என் E புலம் சிக்மா டிவைடட் பை எப்சிலன் நாட் z கேப் வாக இருக்கும் இப்போது நீங்கள் எந்த நேரத்திலும் t E ஐ எழுதலாம் ஏனெனில் சார்ஜ் சிதைந்து வருகிறது எனவே இதை நாம் E t மற்றும் சிக்மா என எழுதலாம் எந்த நேரத்திலும் இதை எழுதலாம் இங்கு எஞ்சியிருக்கும் சார்ஜ் Q 0 e t RC டிவைடட் பை ஏரியா க்கு சமம் ஏரியா என்பது பை a 2 எப்சிலன் நாட் z கேப் எனவே இது எனது எலக்ட்ரிக் பீல்டு மின்சார புலம் எனவே மேக்னெட்டிக் பீல்டு ஐ காந்தப்புலத்தை கணக்கிடுவதற்கு மின்சார புலத்தில் இந்த மாற்றம் சில மேக்னெட்டிக் பீல்டு ஐ காந்தப்புலத்தை தூண்டும் என்பதை நீங்கள் இப்போது இங்கே கவனிக்கிறீர்கள் எனவே மின்சார புலத்தில் ஏற்பட்ட இந்த மாற்றத்தின் காரணமாக நாம் முதலில் காந்தப்புலத்தை கணக்கிடுவோம் மேலும் காந்தப்புலத்திற்கு இரண்டாவது பங்களிப்பு கரண்ட் I ஐ சுமந்து செல்லும் இந்த கம்பி காரணமாக இருக்கும் எனவே காந்தப்புலத்திற்கு இரண்டு பங்களிப்புகள் இருக்கும் முதலில் t காரணமாக இந்த முறை மாறுபடும் மின்சார புலம் மற்றும் இரண்டாவது என்பது கம்பி வழியாக பாயும் இந்த கரண்ட் மின்னோட்டத்தின் காரணமாக இருக்கும் எனவே நீங்கள் இங்கே இரண்டையும் ஒவ்வொன்றாகக் கணக்கிடுவீர்கள் எனவே முதலில் இந்த நேரத்தை சார்ந்த எலக்ட்ரிக் பீல்டு மின்சார புலம் காரணமாக தூண்டப்பட்ட மேக்னெட்டிக் பீல்டு ஐ காந்தப்புலத்தை நான் கணக்கிடப் போகிறேன் எனவே இங்கிருந்து நாம் நேரடியாக டெல் ஆப் E டிவைடட் பை டெல் ஆப் t ஐ தூண்டலாம் எனவே இது மைனஸ் 1 டிவைடட் பை RC பை a 2 எப்சிலன் 0 ஆக இருக்கும் இங்கே மைனஸ் 1 என எழுத வேண்டாம் இதை நான் மைனஸ் Q0 e t RC உடன் பெருக்க முடியும் ல் எனவே இது திசைக்கு d v d t z கேப் ஆகும் E∂t Q0e tRCRCπa20 z இப்போது இந்த நேரத்தில் மின் புலம் மாறுபடுவதால் காந்தப்புலத்தை கணக்கிடுவோம் எனவே இது B டாட் dl ஆல் வழங்கப்படுகிறது இது மியூ0 எப்சிலன் நாட் dE dt டாட் ds க்கு சமம் எனவே நேரம் மாறுபடும் மின்சார புலம் காரணமாக இது காந்தப்புலமாகும் இங்கு கொடுக்கப்பட்டுள்ள சில S ஐ எடுத்துக்கொள்வோம் எனவே இங்கு B டாட் dl என்பது dl என்பது பை திசையில் இருப்பதைப் போல இருக்கும் எனவே இது பை திசையைத் தருகிறது இங்கே கவனிக்க வேண்டிய ஒன்று திசை எனவே இது B 2பை s ஆக உள்ளது இது மியூ0 எப்சிலன் 0 எங்கள் முந்தைய ஸ்லைடில் உள்ள ddt கணக்கிட்டோம் இது இதற்கு சமம் B ds B2πs 00Q0e tRC0RCπa2×πs2 B 0Q0e tRC πs22πRC πa2s Bdis 0Q0e tRC s2πRC a2 எனவே இதை இங்கே எழுதுகிறேன் இங்கே ஒரு மைனஸ் அடையாளம் உள்ளது Q 0 e மைனஸ் t டிவைடட் பை RC டிவைடட் பை எப்சிலன் 0 RC பை a 2 க்கு சமம் இங்கிருந்து ஒரு எப்சிலன் கான்செல் செய்யப்படும் மற்றும் ஒரு ds இருக்கும் எனவே இது பை s 2 இங்கே தோன்றும் எனவே இது எனது B ஐ மைனஸ் மியூ 0 Q 0 e t RC டிவைடட் பை 2 பை RC பை a 2 பை s 2 க்கு சமமாக இருக்கும் எனவே இந்த பை இந்த பை ஐ கான்செல் செய்யும் மேலும் s இன் ஒரு காரணி உள்ளது இது இந்த s கான்செல் செய்யப்படும் இது பை கேப் இருக்கும் எனவே இது எனது B வெக்டர் திசையன் என்பது மைனஸ் மியூ0 Q 0 e t RC டிவைடட் பை 2 பை RC a 2 பை கேப் க்கு சமமாக இருக்கும் எனவே நேரத்தால் மாறுபடும் எலக்ட்ரிக் பீல்டு மின்சார புலம் ன் பங்களிப்பு இதுவாகும் இப்போது இரண்டாவது பங்களிப்பு இதை ஒரு B டிஸ்பிளேஸ்மென்ட் என்று எழுதுவோம் நீங்கள் B இடப்பெயர்வு என்று சொல்லலாம் இது முதல் ஒன்றாகும் இப்போது இரண்டாவது B பங்களிப்பை நாம் கணக்கிடுவோம் இது கரண்ட் மின்னோட்டத்தின் காரணமாக மீண்டும் நிகழும் மீண்டும் அதே லூப் ஐ சுழற்சியை உருவாக்கி மீண்டும் ஆம்பியர்ஸ் சட்டத்தைப் பயன்படுத்துங்கள் B டாட் dl என்பது மியூ0 I க்கு சமம் இந்த மின்னோட்டம் அதிகரித்து வருகிறது இந்த திசை உங்களுக்குத் தெரியும் எனவே இது B 2 பை S ஆகும் இது மியூ0 I க்கு சமம் I என்பது dQ dt எனவே இது துல்லியமாக இருப்பதற்காக ddt Q 0 e τ RC வரை நான் எழுதுகிறேன் I உண்மையில் அதிகரித்து வருவதால் மோட் எடுப்பேன் dl0I B 2πs0ddt Q0e tRC B 2πs 0Q0RC e tRC BI 0Q0e tRC2πRC s எனவே இது மியூ0 Q 0 டிவைடட் பை RC e மைனஸ் டவு டிவைடட் பை RC என்பது B2 பை s க்கு சமம் எனவே B வெக்டர் திசையன் என்பது மியூ0 Q 0 e t RC டிவைடட் பை 2 பை RC s பை கேப் ஆகும் இது I காரணமாக எனவே I காரணமாக B ஐ நான் இப்படி எழுதுகிறேன் இப்போது மொத்த B ஐ நாம் B மொத்தத்தை கணக்கிட வேண்டும் அதாவது B மொத்தம் ஆகையால் B மொத்தம் என்பது மியூ0 டிவைடட் பை 2 பை R C Q0 e t RC s டிவைடட் பை a 2 பை கேப் ஆகும் எனவே இங்கே பொதுவான அளவை எடுத்துக் கொள்ளுங்கள் இது மியூ0 டிவைடட் பை 2பை R C Q 0 e t RC பொதுவானது என்று நான் நினைக்கிறேன் 1 டிவைடட் பை s மைனஸ் s டிவைடட் பை a 2 பை கேப் என்று கிடைக்கும் Btotal 02πRC Q0e tRCs 02πRCQ0e tRC sa2 Btotal 0Q0e tRC2πRC 1s sa2 எனவே இது B வெக்டர் திசையன் ஏனெனில் நாங்கள் இப்போது B ஐ கணக்கிட்டுள்ளோம் இது முடிந்தது மேலும் இது ஆப்ஷன் C ஐ திருப்திப்படுத்துவதை நீங்கள் காணலாம் இப்போது கேள்வி எண் 8 இந்த அமைப்பிற்கான பாயிண்டிங் வெக்டர் திசையன் கணக்கிட வேண்டும் எனவே நாங்கள் E ஐக் கணக்கிட்டுள்ளோம் B ஐக் கணக்கிட்டுள்ளோம் இப்போது நாம் s ஐ 1 டிவைடட் பை மியூ0 E கிராஸ் B ஆக எழுதுவோம் ஆகவேஎங்களுக்குத் தெரியும் E என்பது Q0 e τ RC பைa 2 எப்சிலன் 0 க்கு சமம் அதாவது இது z கேப் உள்ள எலக்ட்ரிக் பீல்டு மின்சார புலம் இப்போது s என்பது இது போலவே பெருக்கப்படும் எனவே இது Q 0 2 e 2t RC டிவைடட் பை 2 பைRC a 2 எப்சிலன் 0 1 டிவைடட் பை s மைனஸ் s டிவைடட் பை a 2 மற்றும் இது z கேப் கிராஸ் பை கேப் ஆகும் இது S வெக்டர் திசையன் இது S வெக்டர் திசையன் என்பது Q 0 s 2 e 2t RC டிவைடட் பை 2 பைRC a 2 எப்சிலன் 0 1 டிவைடட் பை s மைனஸ் s டிவைடட் பை a 2 மற்றும் z கிராஸ் பை இது மைனஸ் r கேப் க்கு சமம் S10 EB E Q0e tRCa20 z S Q02e 2tRC2πRC a20 1s sa2 z S Q02e 2tRC2πRC a201s sa2 r இப்போது இது பாயிண்டிங் வெக்டர் திசையன் ஆகும் இது உங்கள் கேள்வி தொகுப்பிலிருந்து ஆஃப்ஷன் ஐ காணக்கூடிய பாயிண்டிங் வெக்டர் திசையன் ஆகும் இது ஆப்ஷன் ல் விருப்பங்களில் ஒன்றோடு பொருந்துகிறது RC என்பது நேரத்தின் மாறிலிசில நேரங்களில் டிரன்சியண்ட் சர்க்யூட் நேர மாறிலி என்று அழைப்பதை நான் குறிப்பிடுவேன்